டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம்களின் மாடியுல் 26க்கு வரவேற்கிறோம் இந்த மாடியுல் மற்றும் அடுத்த 4 மாடியுல்களில் அதாவது இந்த வாரம் முழுவதும் நாம் இன்டெக்ஸிங் மற்றும் ஹாஷிங் பற்றி பேசுவோம் எனவே இது கடந்த வாரத்தில் நாம் முதன்மையாக அப்பிளிகேஷன் டெவலப்ன்ட் பயன்பாட்டு மேம்பாடு பற்றிப் பேசுகிறதை விரைவாக மறுபரிசீலனை செய்வதாகும் இதன் பின்னர ஸ்டோரேஜ் மற்றும் பைல் ஸ்ட்ரக்சரில் நாம் கவனம் செலுத்தினோம் அதாவது ஒரு டேட்டாபேஸ் பைல் ஐ எவ்வாறு ஒழுங்கமைக்க முடியும் மற்றும் ஒரு முறையில் ஸ்டோரேஜ் செய்ய முடியும் என்பதாகும் இதனால் இப்போது திறமையான ரெப்பிரசன்டேஷன் உள்ளது நாம் அங்கிருந்து நகர்ந்து டேட்டாபேஸ் சிஸ்டம் இன் அடிப்படை அம்சத்தில் கவனம் செலுத்துவோம் இது இன்ஃபர்மேஷன்களை மிக விரைவாகக் கண்டுபிடிக்கும் திறன் மற்றும் மிக விரைவாக அப்டேட் செய்யும் திறன் ஆகும் டேட்டாபேஸ் டேபிள்களில் நாம் ஏதாவது செய்வதற்கான காரணங்களைக் காண்போம் இது இன்டெக்ஸிங் எனப்படும் மேலும் இந்த மாடியுல் இல் ஆர்டர் செய்யப்பட்ட இன்டெக்ஸ் ஐ பற்றியும் இன்டெக்ஸ் சீக்கொன்சியல் ஆக்சஸ் வழிமுறையைப் பற்றியும் பேசுவோம் எனவே அடிப்படை இன்டெக்ஸிங் கருத்துகள் மற்றும் ஆர்டர் இன்டீஸஸ் அறிமுகம் மற்றும் அடிப்படைக் கருத்துகளுடன் தொடங்குகிறோம் எனவே ஒரு மிக எளிய எடுத்துக்காட்டைக் கவனியுங்கள் பெயர் மற்றும் தொலைபேசி எண்ணைக் கொண்ட ஒரு ரிலேஷன் இருக்கும் ஒரு உதாரணத்தைக் கருத்தில் கொள்வோம் எனவே டேபிள் இன் இளஞ்சிவப்பு நிறத்தில் உள்ள நடுத்தரப் பகுதியின் மீது கவனம் செலுத்துங்கள் இது இரண்டு ஆர்ட்டிரிபியூட் களைத் தவிர ஒவ்வொரு ரெக்கார்ட் களையும் அடையாளம் காண டேட்டாபேஸ் இன் உள் எண்களாகக் கருதக்கூடிய ரெக்கார்ட் களுக்கு ஒரு வரிசை எண்ணை வைத்துள்ளேன் இப்போது பெயர்களைத் தேட வேண்டும் என்று வைத்துக் கொள்வோம் பபித்ரா மித்ராவின் தொலைபேசி எண்ணைப் பெறும் ஒரு கொறி எங்களிடம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் எனவே பபித்ரா மித்ராவின் ரெக்கார்ட் பெயர் 6 வது இடத்தில் இருப்பதை நீங்கள் காணலாம் எனவே நாம் தொலைபேசி எண்ணைப் பெற வேண்டுமானால் இயற்கையாகவே இந்த என்றி களை ஒரு என்ட் லிருந்து மற்றொன்றுக்கு நாம் பார்க்க வேண்டும் பபித்ரா மித்ரா பெயரை காணும் வரை மற்றும் பபித்ரா மித்ரா பெயர் மேட்ச் ஆனால் நாம் தொலைபேசி எண்ணை ஆக்சஸ் செய்யலாம் இப்பொழுது இதேபோல் நாம் ஒரு தொலைபேசி எண்ணைத் தேட வேண்டியிருந்தால் இதேபோன்ற நிலைமை நமக்கு இருக்கும் எனவே 84772 என்ற தொலைபேசி எண்ணைக் கொண்ட ஆசிரியர்களின் தொலைபேசி எண்களைப் பெற விரும்பினால் மீண்டும் தொலைபேசி எண்ணை ஒரு முனையிலிருந்து மற்றொன்றுக்குத் தேட வேண்டும் மற்றும் ஆசிரியரின் பெயரைக் கண்டுபிடிக்க வேண்டும் இப்பொழுது நிச்சயமாக இது டேட்டாபேஸ் இல் n ரெக்கார்ட் கள் இருந்தால் நமக்குத் தேவைப்படும் அல்லது செய்யப்பட வேண்டிய வரிசை n 2 கம்பாரிசன் அல்லது இதற்கு முன் செய்ய வேண்டிய ரெக்கார்ட் ஆக்சஸ் களை ஆக்சஸ் செய்ய வேண்டும் நாம் விரும்பிய ரெக்கார்ட் ஐ காணலாம் இது நிச்சயமாக விஷயங்களைச் செய்வதற்கான மிகச் சிறந்த வழி அல்ல மேலும் அடிப்படை வழிமுறைகளைப் பற்றிய உங்கள் அறிவிலிருந்து உங்களுக்குத் தெரியும் நம்மிடம் ஒரு டேட்டா செட் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட ஒன்றைக் கண்டுபிடிக்க நாம் விரும்பினால் டேட்டா ஐ ஒரு சார்ட் செய்யப்பட்ட முறையில் வைத்திருப்பதன் மூலமும் ஒருவித பைனரி சேர்ச் ஐ செய்வதன் மூலமும் அதைச் சிறப்பாகச் செய்யலாம் இது ஒரு சாத்தியமான வழிமுறையாகும் எனவே அதே கான்டெஸ்ட் மற்றும் அதே கான்செப்ட் இப்பொழுது நாம் பயன்படுத்தலாம் மற்றும் இடதுபுறத்தில் உள்ள ப்ளூ பார்ட் ஆன ப்ளூ பார்ட் டேபிள்வேர்ஐ பாருங்கள் நான் என்ன செய்தேன் ஆசிரியர்களின் அனைத்து பெயர்களையும் சேகரித்து மேலும் அவற்றை நான் லெக்ஷோகிராஃபிகல்லி இன்கிரீசிங் ஆர்டரிலும் வரிசைப்படுத்தியுள்ளேன் ரெக்கார்ட் எண்ணை ஒரு பாயின்டர் ஆக வைத்திருக்கிறேன் இப்பொழுது இது ஒரு சீக்கொன்சியல் ஆர்டர் என்பதால் முதல் கொறி க்கு பபித்ரா மித்ராவை பைனரி சேர்ச் இல் இங்கே தேடலாம் எனவே நான் log n கம்பாரிசன் களின் ரெக்கார்ட் வரிசையில் பேராசிரியர் பபித்ரா மித்ராவைக் கண்டுபிடித்து பெற முடியும் அதன் ரெக்கார்ட் எண் 6 ஆகும் டேபிள் இல் உள்ள ரெக்கார்ட் எண் 6 க்குச் சென்று நடுவில் உள்ள தொலைபேசி எண்ணை வெளியே எடுக்கலாம் இதேபோல் உண்மையான ஃபேக்கல்டி டேபிள் ஐ தொந்தரவு செய்யாமல் நான் எல்லா தொலைபேசி எண்களையும் சேகரிக்கும் மஞ்சள் நிறத்தில் வலதுபுறத்தில் இதேபோன்ற டேட்டா டேபிள் ஐ உருவாக்க முடியும் மேலும் தொலைபேசி எண்களை வரிசைப்படுத்தியுள்ளேன் தொலைபேசி எண் 84772 இல் பைனரி சேர்ச் ஐ மீண்டும் செய்ய முடியும் மற்றும் தொலைபேசி எண்ணைக் கண்டுபிடிக்கலாம் இந்த ரெக்கார்ட் எண்ணைக் கண்டுபிடித்து அங்கு தொலைபேசி எண் இருந்தால் அங்கு சென்று ஃபேக்கல்டி பெயரைக் கண்டறியவும் எனவே இயற்கையாகவே இது ஒரு மாற்று வழியைக் கண்டுபிடிப்பதை நீங்கள் காணலாம் நிச்சயமாக நீங்கள் பெயரை அல்லது தொலைபேசி எண்ணில் ஆர்டர் செய்யப்பட்ட ரெக்கார்ட் ஐ வைத்திருக்க முடியும் என்று நிச்சயமாக நீங்கள் கூறுவீர்கள் ஆனால் நிச்சயமாக பெயரை வரிசைப்படுத்தினால் முதல் கொறி இல் பயனடையுங்கள் இரண்டாவது கொறி இல் தொலைபேசி எண்ணால் வரிசைப்படுத்தப்பட்டால் இன்னும் ஒரு லீனியர் நேரம் எடுக்கும் முதல் கொறி ஒரு லீனியர் நேரம் எடுக்கும் எனவே டேட்டா ஐ இரண்டிலும் வரிசைப்படுத்த முடியாவிட்டால் இது இன்டெக்ஸ் வழிமுறை என்று அழைக்கப்படும் ஒரு மாற்று வழிமுறையாகும் இதன் மூலம் ஒரிஜினல் டேட்டா சில ஆக்சில்லரி டேட்டா ஐப் பராமரிப்பதன் மூலம் இன்டெக்ஸிங் செய்ய பட்டாலும் சேர்ச் மெக்கானிசம் மிகவும் திறமையானது மற்றும் இது இன்டெக்ஸ் முறையின் முக்கிய யோசனை ஆகும் எனவே டிசையர்ட் டேட்டா களுக்கான ஆக்சஸ் ஐ விரைவுபடுத்துவதற்கு இன்டெக்ஸ் வழிமுறை பயன்படுத்தப்படுகிறது எனவே இது நாம் இப்போது பார்த்தது போல ஆகும் எனவே நாம் சேர்ச் செய்வது சேர்ச்கீ என்று அழைக்கப்படுகிறது மற்றும் ஒரு பைல் இன்டெக்ஸ் இன்டெக்ஸ் என்றி களை கொண்டுள்ளது அதில் நீங்கள் ஒரு சேர்ச் கீயும் பாயின்டர் ம் இருப்பதைக் கண்டீர்கள் பாயின்டர் என்பது ரெக்கார்ட் எண் அல்லது உங்களுக்குத் தெரிந்த ரெக்கார்ட் இன் அட்ரஸ் ஆகும் மற்றும் நிச்சயமாக நான் ஒரு உதாரணத்தைக் காட்டியுள்ளேன் அதில் இரண்டு ஆர்ட்டிரிபியூட் கள் உள்ளன பொதுவாக அங்கு ஏராளமான ஆர்ட்டிரிபியூட் கள் இருக்கும் எனவே ஒவ்வொரு இன்டெக்ஸ் இன் என்றி யும் தொடர்புடைய ரெக்கார்ட் ஐ விட மிகச் சிறியதாக இருக்கும் எனவே ஒட்டுமொத்த இன்டெக்ஸ் பைல் அசலை விட மிகச் சிறியதாக இருக்கும் அதை நாம் இன்டெக்ஸ் செய்யலாம் மற்றும் இன்டெக்ஸ் க்கு இரண்டு அடிப்படை வழிகள் உள்ளன அதை நாம் இந்த பிளாக் கள் மூலம் விவாதிப்போம் ஒன்று ஆர்டர் செய்யப்பட்ட இன்டெக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது அங்கு இந்த சேர்ச் கீ கள் நீங்கள் பார்த்தபடி ஆர்டர் செய்யப்பட்ட வரிசையில் ஸ்டோர் செய்யப்படுகின்றன மற்றொன்று ஹாஷ் இன்டெக்ஸ் களாகும் அங்கு சேர்ச் கீ கள் வெவ்வேறு பக்கட்டுகளில் ரேண்டமாக டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படுகின்றன ஹாஷ் செயல்பாட்டின் கருத்துகளைப் பயன்படுத்துதல் பற்றி நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர் பாடத்தின் ஒரு பகுதியாக படித்திருக்கிறீர்கள் இப்பொழுது நான் என்ன சொல்கிறேன் என்றால் நாம் ஏன் இன்டெக்ஸ் செய்ய வேண்டும் என்ற அடிப்படை கேள்வியை கேட்டால் எல்லா ஆர்ட்டிரிபியூட் களையும் நாம் இன்டெக்ஸ் செய்ய வேண்டும் என்றால் நாம் ஒரு ஆர்ட்டிரிபியூட் மீது இன்டெக்ஸ் செய்ய வேண்டும் எனவே ஆக்சஸ் என்பது இன்டெக்ஸ் க்கு ஒரு சிறந்த வழி எது என்பதை சில நடவடிக்கைகள் மூலம் தீர்மானிப்பதாகும் எனவே டேட்டாபேஸ் இன் அடிப்படை தேவைகளுக்கு எதிராக அது அளவிடப்படுகிறது அதாவது நான் ஒரு வழியில் அதை இன்டெக்ஸ் செய்ய முடியும் எனவே ஆக்சஸ் நேரம் இன்ஷர்சன் நேரம் டெலிசன் நேரம் இவை அனைத்தும் முடிந்தவரை குறைக்கப்பட வேண்டும் மேலும் நீங்கள் இப்பொழுது பார்த்தபடி இன்டெக்ஸ் என்பது கூடுதல் ஸ்ட்ரக்சர் களை பராமரிப்பதைக் குறிக்கிறது எனவே அந்த இடத்தின் ஓவர்ஹெட் குறைவாக இருக்க வேண்டும் எனவே இன்டெக்ஸ் நாம் ஒரு குறிப்பிட்ட மதிப்பு ஒரு பதிவின் பண்புடன் பொருந்தக்கூடிய அல்லது ஒரு ரெக்கார்ட் இல் உள்ள மதிப்புகளின் வரம்பிற்குள் வரும் ஒரு குறிப்பிட்ட வகையான ஆக்சஸ் களையாவது செய்ய முடியும் அந்த வகையான சேர்ச் கள் மற்றும் அந்த வகையான கொறி கள் மிகவும் ஏபிசியண்ட் ஆக இருக்க வேண்டும் மற்றும் இந்த மெட்ரிக்ஸ் ஐ எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே ஆர்டர்ட் இன்டெக்ஸ் இன் முதல் கருத்தை பார்ப்போம் இது நாம் அனுப்பியதைப் போன்றது எனவே தொடர்ச்சியாக ஆர்டர்ட் பைல் இல் அதன் சேர்ச் கீ யின் இன்டெக்ஸ் சீக்கொன்சியல் ஆர்டர் ஐ குறிப்பிடும் அது பிரைமரி இன்டெக்ஸ் என்று அழைக்கப்படுகிறது எனவே தொடர்ச்சியான வரிசை இந்த பிரைமரி இன்டெக்ஸ் இன்அடிப்படையில் செய்யப்படுகிறது இது க்ளஸ்டரிங் இன்டெக்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் ஒரு பிரைமரி இன்டெக்ஸ் இன் சேர்ச் கீ பொதுவாக பிரைமரி கீ என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் அது முக்கியமாக இருக்க வேண்டிய பிரைமரி கீ அல்ல பிரைமரி கீ யும் சேர்ச் கீ ஐ பைல்களின் தொடர்ச்சியான ஆர்டர் orderஇல் இருந்து வேறுபட்ட ஒரு இன்டெக்ஸ் ஐ உருவாக்கினால் அது செகண்டரி இன்டெக்ஸ் என்று நாம் கூறுகிறோம் மேலும் இது க்ளஸ்டரிங் அல்லாத இன்டெக்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே தொடர்ச்சியான பைல் பிரைமரி இன்டெக்ஸ் இல் ஆர்டர்ட் செய்யப்படுகிறது எனவே இங்கே நான் ஒரு உதாரணத்தைக் காட்டுகிறேன் இது டென்ஸ் இன்டெக்ஸ் பைல் இன் எடுத்துக்காட்டு எனவே ப்ளூ பார்ட் உண்மையான டேபிள் என்பதை நீங்கள் காணலாம் இது வெவ்வேறு பீல்ட்களைக் கொண்ட ஐடி ஆசிரியரின் பெயர் டிபார்ட்மெண்ட் மற்றும் சேலரி மற்றும் ஐடி யின் இன்கிரீசிங் வேல்யூ இல் சார்ட்டட் செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம் முழுமையாக இடதுபுறத்தில் வெள்ளையாக இருப்பது வெறும் ஐடி களாகும் மேலும் ஐடியா என்னவென்றால் ஒரு பாயின்டர் இருந்தால் அவை ரெக்கார்ட் இன் எண்ணிக்கையை ரெக்கார்ட் செய்கின்றன அது இங்கே ஒத்திருக்கிறது டேபிள் இல் இடம்பெறும் அனைத்து இன்டெக்ஸ் களும் பைல் இன்டெக்ஸ் இல் வைக்கப்படுகின்றன எனவே இது ஒரு டென்ஸ் இன்டெக்ஸ் என அழைக்கப்படுகிறது ரெக்கார்ட் கள் ஒரு லிங்ட் லிஸ்ட் மூலம் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன என்பதையும் நீங்கள் வலதுபுறத்தில் கவனிக்க வேண்டும் அதாவது ஒரு லிங்ட் லிஸ்ட் அடிப்படையில் அவை உருவாகின்றன அதன் நோக்கம் பின்னர் காண்பிக்கப்படும் இப்பொழுது ஐடி இல் ஸ்பார்ஸ் இன்டெக்ஸ் செய்வதற்குப் பதிலாக டிபார்ட்மெண்ட் பெயரில் ஸ்பார்ஸ் இன்டெக்ஸ் ஐ செய்ய விரும்பினால் இயற்கையாகவே தொடர்ச்சியான பைல் முதன்மையாக டிபார்ட்மெண்ட் பெயரில் குறியிடப்பட வேண்டும் மேலும் பிரைமரி கீ என்ற ஐடி யைப் போலல்லாமல் ஒவ்வொரு ஐடி மதிப்பும் தனித்துவமானது துறை பெயர் ஒரு பிரைமரி கீ அல்ல இது வேறுபட்ட ஆர்ட்டிரிபியூட் ஆகும் இது பல மதிப்பு மற்றும் பல ரெக்கார்ட் களை ஒரே ஆர்ட்டிரிபியூட் மதிப்பைக் கொண்டிருக்க அனுமதிக்கிறது எனவே நாம் சார்ட் செய்யும்போது நமக்கு பயாலஜி இன் ஒரு இன்ஸ்டன்ட்ஸ் உள்ளது ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மூன்று பினான்ஸ் இரண்டு மற்றும் பல உள்ளது எனவே நாம் இன்டெக்ஸ் ஐ உருவாக்கும் போது இன்டெக்ஸ் டிபார்ட்மெண்ட் பெயர்களின் அனைத்து தனித்துவமான மதிப்புகளையும் சேகரிக்கச் செய்தோம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பெயருக்கும் ஒரு பாயின்டர் வைக்கிறோம் அந்தத் டிபார்ட்மெண்ட் பெயருடன் சீக்கொன்சியல் பைல் இல் முதல் ரெக்கார்ட் ஐக் குறிக்கும் இன்டெக்ஸ் ஐ வைக்கிறோம் எனவே உங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 1 0 1 0 1 யில் தொடங்கும் ரெக்கார்ட் ஐ பாயின்ட் செய்கிறது என்பதை காணலாம் இது அடுத்த இரண்டு ரெக்கார்ட் களுக்கு செல்கிறது எனவே ஏன் லிங்ட் லிஸ்ட் தேவை என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் அந்த ஃபேக்கல்டி கள் அனைவரையும் டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உடன் தொடர்புடைய அனைத்து ஃபேக்கல்டி களையும் நாங்கள் சேர்ச் செய்கிறோம் என்றால் அதை நாம் பைல் இன்டெக்ஸ் இல் டிபார்ட்மெண்ட் பெயருடன் காணலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சீனிவாசன் மற்றும் ரெக்கார்ட் செய்த முதல் ரெக்கார்ட் க்கு பயணித்தது பின்னர் நாம் எழுதப்பட்ட லிங்ட் லிஸ்ட் மூலம் இந்த லிஸ்ட் இல் தொடர்ந்து செல்லுங்கள் மற்றும் காட்ஸி ற்கான ரெக்கார்ட் ஐயும் பிராண்டிற்கான ரெக்கார்ட் ஐயும் கண்டுபிடித்து கிம்மிற்கான அடுத்த ரெக்கார்ட் க்கு நகரும் வரை இது டிபார்ட்மெண்ட் பெயருடன் பொருந்தாது இப்பொழுது டென்ஸ் இன்டெக்ஸ் க்கு பதிலாக நாம் ஸ்பார்ஸ் இன்டெக்ஸ் ஐ செய்யலாம் ஸ்பார்ஸ் இன்டெக்ஸ் இல் அனைத்து சேர்ச் கீ களையும் ஒரு பைல் இல் பராமரிப்பதற்கு பதிலாக அதன் சப்செட் ஐ எடுத்துக்கொள்வோம் பின்னர் அவற்றை இன்டெக்ஸ் பைல் இல் பராமரிக்கிறோம் எனவே இங்கே மீண்டும் ஐடி பிரைமரி இன்டெக்ஸ் ஆக ஒரு இன்டெக்ஸ் சீக்கொன்சியல் ஸ்ட்ரக்சர் ஐ காண்பிக்கிறோம் மேலும் மூன்று ஐடிகளைத் தேர்ந்தெடுத்து இன்டெக்ஸ் ஐ பைல் இல் வைத்திருக்கிறோம் எனவே சாட்டெட் ஆர்டர் இல் சேர்ச் K மதிப்பு K உடன் ஒரு ரெக்கார்ட் ஐப் பாருங்கள் என்று நீங்கள் கூற விரும்பினால் இன்டெக்ஸ் ரெக்கார்ட் ஐ மிகப் பெரிய கீ மதிப்புடன் மிகப்பெரிய சேர்ச் கீ மதிப்பு ஐடி K உடன் காணலாம் பின்னர் இவை சீக்கொன்சியல் ஆக அல்லது பின்னர் சேர்ச் செய்யலாம் அனைத்தும் சீக்கொன்சியல் முறையில் ஒன்றாக லிங்க் செய்யப்பட்டுள்ளன எனவே நேச்சுரலி ஸ்பார்ஸ் இன்டெக்ஸ் டென்ஸ் இன்டெக்ஸ் உடன் ஒப்பிடும்போது குறைந்த ஸ்பேஸ் தேவைப்படுகிறது எனவே நாங்கள் இன்ஷர்சன் டெலிசன் செய்யும்போது பராமரிப்புக்கு குறைந்த ஓவர்ஹெட் போதும் நான் டென்ஸ் இன்டெக்ஸ் ஆக இருந்தால் ஒவ்வொரு முறையும் நான் ஒரு மதிப்பைச் இன்ஷர்சன் செய்யும்போது டென்ஸ் இன்டெக்ஸ் பைல் இல் மாற்றங்களைச் செய்ய வேண்டியிருக்கும் என்பதை நீங்கள் ஏற்கனவே கவனித்திருக்க வேண்டும் ஸ்பார்ஸ் இன்டெக்ஸ் ஐ டெலிசன் செய்வதற்கு மாற்றங்கள் தேவையில்லை ஏனென்றால் நான் உண்மையில் ரெக்கார்ட் ஐ மாற்றும்போது அல்லது ஏற்கனவே இருக்கும் ஒரு ரெக்கார்ட் ஐ உருவாக்கும்போது இது தேவைப்படும் ஸ்பார்ஸ் இன்டெக்ஸ் ஆகும் ஆகவே அது டென்ஸ் இன்டெக்ஸ் ஐ விட சிறந்தது ஆனால் நிச்சயமாக டென்ஸ் இன்டெக்ஸ் இல் நான் எந்தவொரு ரெக்கார்ட் க்கும் நேரடியாகச் செல்ல முடியும் ஸ்பார்ஸ் இன்டெக்ஸ் இல் நான் முதலில் இன்டெக்ஸ் செய்ய வேண்டும் பின்னர் சீக்கொன்சியல் ஆக செல்ல வேண்டும் எனவே இது பொதுவாக பர்பாமன்ஸ் ஐ பொறுத்தவரை மெதுவாக இருக்கும் மேலும் இந்த டிரேட்ஆப் ஐ இப்பொழுது பார்க்க வேண்டும் ஆகவே பிரைமரி இன்டெக்ஸிங் செய்வதற்கான வழிகள் இவைதான் நாம் உண்மையில் ரெக்கார்ட் ஐ சாட்டெட் செய்கிறோம் அல்லது அதைச் செய்யும் கீ கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய இன்டெக்ஸ் ஐ தீர்மானிக்கிறோம் ஆனால் ஒரு முறை டேட்டா ஐ பிரைமரி இன்டெக்ஸ் செய்யலாம் என்பதால் இரண்டு ஆர்ட்டிரிபியூட் கள் பிக்ஸ் செய்யப்படுகிறது ஆனால் செகண்டரி இன்டெக்ஸ் ஐ உருவாக்குவதை திறம்பட செய்ய மற்ற மதிப்புகளையும் சேர்ச் செய்ய விரும்பலாம் எனவே பிரைமரி இன்டெக்ஸ் ஐடி இருக்கும் ஒரு உதாரணத்தை இங்கே காண்பிக்கிறோம் எனவே ரெக்கார்ட் களை ரீகால் செய்து அதன் அடிப்படையில் சாட்டெட் செய்யப்பட்டு சேலரி மூலம் ஒரு இன்டெக்ஸ் ஐ உருவாக்குகிறோம் எனவே ஒரு ஊழியரின் சேலரி ஐ விரைவாகக் கண்டுபிடித்து அந்த சேலரி ஐ பெறும் ஊழியரை அல்லது பணியாளர்களை விரைவாகக் கண்டுபிடிக்க முடியும் எனவே செகண்டரி இன்டெக்ஸ் ஐ பொறுத்தவரை எடுத்துக்காட்டாக பேராசிரியர் சிங் மற்றும் பேராசிரியர் கிம் ஆகியோரால் பெறப்பட்ட எண்பதாயிரம் சேலரி ஐ பார்த்தால் சேலரி இன் ஒரே மதிப்புக்கு பல என்றிஸ் இருப்பதை இப்பொழுது நீங்கள் காணலாம் எனவே சேலரி மதிப்புகளின் இன்டெக்ஸ் சீக்கொன்ஸ் இன்டெக்ஸ் பைல் ஐ பார்த்தால் 80000 க்கு எதிராக நம்மிடம் இரண்டு என்றிஸ் உள்ளன அவை அந்த சேலரி ஐ ஈர்க்கும் பேராசிரியர்களுடன் தொடர்புடைய இரண்டு வெவ்வேறு ரெக்கார்ட் களுக்கு குறிக்கப்பட்டுள்ளன எனவே செகண்டரி இன்டெக்ஸ் இயற்கையாகவே டென்ஸ் ஆக இருக்க வேண்டும் மேலும் அந்தத் பீல்ட் இல் அல்லது அந்தத் பீல்ட் களில் விரைவாகத் சேர்ச் செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதாக நாம் உணரும்போது உருவாக்கப்படுகிறது பின்னர் அந்த இஸ்யூ களை பற்றி மேலும் விவாதிப்போம் எனவே ரெக்கார்ட் களைத் தேடும்போது இன்டெக்ஸ் கள் சப்ஸ்டேன்சியல் நன்மைகளை வழங்குகின்றன ஆனால் இன்டெக்ஸ் ஐ அப்டேட் செய்வது அதன் மீது இம்போஸ் செய்யப்படுகிறது ஏனென்றால் ஒரு ரெக்கார்ட் ஐச் இன்சட் செய்யும் போதோ அல்லது ஒரு ரெக்கார்ட் ஐ டெலிட் செய்யும் போதோ ஒரு இன்டெக்ஸ் ஐ உருவாக்கினால் அல்லது ஒரு ரெக்கார்ட்களின் இன்டெக்ஸ் செய்யப்பட்ட பீல்ட்களின் மதிப்பை மாற்றினால் நிச்சயமாக இந்த இன்டெக்ஸ் கள் அனைத்தும் அப்டேட் செய்யப்பட வேண்டும் எனவே ஆக்சஸ் நேரம் கணிசமாகக் குறைகிறது உண்மையான அப்டேட் ஐ இன்சட் செய்வதன் காரணமாகவும் டெலிட் செய்வதன் காரணமாகவும் அப்டேட் நேரம் அதிகரிக்கும் எனவே இன்டெக்ஸிங் ஐ கவனமாக செய்யப்பட வேண்டும் எனவே பிரைமரி இன்டெக்ஸ் ஐ பயன்படுத்தவும் சீக்கொன்சியல் ஸ்கேன் திறமையானது ஆனால் செகண்டரி இன்டெக்ஸ் ஐ பயன்படுத்தும் சீக்கொன்சியல் ஸ்கேன் விலை உயர்ந்தது எனவே நீங்கள் அவற்றை பிளாக் களாக கொண்டு வர வேண்டும் அதற்கு மெம்மரி ஆக்சஸ் லில் உங்களுக்கு தேவையான நேரம் 2 மில்லி செக்கண்டு ஆகும் எனவே இந்த பேக்டர்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவற்றைப் பற்றி அதிகம் பேசுவோம் இப்போது நான் ஒரு பிரைமரி இன்டெக்ஸ் ஐ கொண்டிருந்தால் இயல்பாகவே ரெக்கார்ட் களை ஆக்சஸ் செய்ய முடியும் முதலில் நான் பிரைமரி இன்டெக்ஸ் ஐ ஆக்சஸ் செய்ய வேண்டும் பின்னர் அதில் ஒரு சேர்ச் செய்து பின்னர் பைல் இல் உள்ள உண்மையான ரெக்கார்ட் க்குச் செல்ல வேண்டும் எனவே பிரைமரி இன்டெக்ஸ் உண்மையில் ஸ்டோரேஜ் உடன் பொருந்தினால் நாங்கள் விரும்பும் பிரைமரி இன்டெக்ஸ் ஐ ஆக்சஸ் செய்யலாம் எனவே பைனரி சேர்ச் ஐ ஒரு அறையில் செய்வது போல மெம்மரி சேர்ச் ஐ என்னால் செய்ய முடியும் எனவே பிரைமரி இன்டெக்ஸ் பெரியதாக இருந்தால் அதுவும் டிஸ்க்கில் இருக்க வேண்டும் எனவே அந்த பிரைமரி இன்டெக்ஸ் ஐ மெம்மரி இல் கொண்டு வந்து சேர்ச் செய்வது டிஸ்க் இன் கூடுதல் ஆக்சஸ் செலவை அதிகரிக்கும் மேலும் முந்தைய மாடியுல் களில் நீங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறீர்கள் எனவே இந்த காஸ்ட் கள் எக்ஸ்பென்ஸிவ் ஆனவை மற்றும் இந்த ஆக்சஸ் கள் எக்ஸ்பென்ஸிவ் ஆனவை ஆகும் எனவே பிரைமரி இன்டெக்ஸ் மெம்மரி இல் இல்லாவிட்டால் பொதுவாக நமக்கு நிறைய குறைபாடுகள் உள்ளன எனவே உங்களிடம் பிரைமரி இன்டெக்ஸ் இருந்தால் அதை கவனித்துக்கொள்வது உண்மையில் போதுமானது எனவே இது மெம்மரி இல் பொருந்தாது என்பதால் பிரைமரி இன்டெக்ஸ் பைல் இல் மீண்டும் ஒரு முறை இன்டெக்ஸ் ஐ பயன்படுத்துகிறோம் ஆகவே பிரைமரி இன்டெக்ஸ் ஐ உருவாக்க கடந்த கால ஸ்பார்ஸ் இன்டெக்ஸ் ஐ உருவாக்குகிறோம் எனவே இது அவுட்டர் இன்டெக்ஸ் என அழைக்கப்படுகிறது இது பிரைமரி இன்டெக்ஸ் இன் ஸ்பார்ஸ் இன்டெக்ஸ் ஆகும் மேலும் அந்த இன்டெக்ஸ் இல் உண்மையான பிரைமரி இன்டெக்ஸ் பைல் உள்ளது எனவே இப்பொழுது ஸ்பார்ஸ் இன்டெக்ஸ் இன் பிரைமரி இன்டெக்ஸ் இது மெம்மரி இல் பொருந்தும் அளவுக்கு பெரிதாக இருந்தால் நீங்கள் அதை மற்றொரு நிலை இன்டெக்ஸிங் செய்ய வேண்டும் எனவே நீங்கள் ஒரு மெம்மரி உடன் பொருந்தக்கூடிய லிஸ்ட் இன் இன்டெக்ஸ் ஐ நேரடியாக ஆக்சஸ் செய்யலாம் எனவே அதற்கான செலவு உள்ளது இது மல்டி லெவல் இன்டெக்ஸிங் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் நீங்கள் இன்டெக்ஸ் க்கு பல நிலைகளைப் பின்பற்றுகிறீர்கள் மற்றும் இயல்பாகவே அப்டேட் இன்ஷர்சன் டெலிசன் செலவு அதிகரிக்கும் ஏனெனில் இப்பொழுது இந்த மல்டி லெவல் இன்டீஸஸ் அனைத்தும் அப்டேட் செய்யப்பட வேண்டும் நீங்கள் ஒரு அப்டேட் செய்யும்போது இது மல்டி லெவல் இன்டெக்ஸ் இன் ஒரு பார்வையாகும் இங்கு அவுட்டர் இன்டெக்ஸ் ஐ காணலாம் இது ஸ்பார்ஸ் இன்டெக்ஸ் ஆகும் இன்னர் இன்டெக்ஸ் என்பது பிரைமரி இன்டெக்ஸ் இன் வெவ்வேறு பிளாக் களுக்கு வழிவகுக்கும் இன்டெக்ஸ் ஆகும் இது பிரைமரி இன்டெக்ஸ் ஆகும் மற்றும் உங்கள் ரெக்கார்ட் எதிர்பார்க்கும் குறிப்பிட்ட பிளாக் க்கு நீங்கள் டிராவெர்ஸ் செய்கிறீர்கள் எனவே உங்கள் அவுட்டர் இன்டெக்ஸ் மெம்மரி இல் இருப்பதால் இதை நீங்கள் பெறுவீர்கள் எனவே இன்னர் இன்டெக்ஸ் பிளாக் ஐ கண்டுபிடிப்பதற்கு நீங்கள் ஒரு டிஸ்க் பெட்ச் செய்ய வேண்டும் இது ஒரு டிஸ்க் பேஜ் அல்லது டிஸ்க் பிளாக் ஆக்சஸ் பின்னர் அதன் அடிப்படையில் ரெக்கார்ட் இருக்கும் பிளாக் க்கு மற்றொரு ஆக்சஸ் ஐ கண்டறிய வேண்டும் எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் பிளாக் ஆக்சஸ் களைத் மேனேஜ் செய்ய முடியும் இந்த விஷயத்தில் நீங்கள் ஸ்பார்ஸ் அவுட்டர் இன்டெக்ஸ் செய்திருக்க மாட்டீர்கள் என்றால் இது பல மடங்கு சாத்தியமில்லை ஏனென்றால் பிரைமரி இன்டெக்ஸ் இன் இன்னர் இன்டெக்ஸ் இன் வேறுபட்ட பகுதிகள் தேவைப்படுகின்றன அவைகள் நீங்கள் செயல்படும் வரை டிஸ்க் இல் இருந்து மீண்டும் மீண்டும் பெறப்பட வேண்டும் எனவே குறிப்பாக இன்டெக்ஸ் ஐ அப்டேட் மற்றும் டெலிசன் செய்தால் அது டென்ஸ் இன்டெக்ஸ் ஆக இருந்தால் சேர்ச் கீ ஐ டெலிசன் செய்வது பைல் இல் உள்ள உண்மையான ரெக்கார்ட் ஐ டெலிசன் செய்வதற்கு ஒத்ததாகும் ஏனெனில் இந்த பகுதிகள் டென்ஸ் ஆக இருப்பதால் இயற்கையாகவே நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் சில நிகழ்வுகளை கவனித்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் அது ஒரு எல்லைக்குள் வந்தால் அதை டெலிட் செய்வது ஒரு பொருட்டல்ல ஆனால் அது உண்மையில் ஸ்பார்ஸ் இன்டெக்ஸ் இன் எல்லையில் இருந்தால் அது சரியான முறையில் அப்டேட் செய்யப்பட வேண்டும் இன்சட் இன் அடிப்படையில் இதே போன்ற விஷயங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவே முதலில் நீங்கள் ரெக்கார்ட் ஐ எங்கு இன்சட் செய்ய வேண்டும் என்பதைக் கண்டுபிடிக்க வேண்டும் பின்னர் அது டென்ஸ் இன்டெக்ஸ் ஆக இருந்தால் சேர்ச் கீ இன்டெக்ஸ் இல் தோன்றவில்லை என்றால் ஸ்பார்ஸ் இன்டெக்ஸ் விஷயத்தில் நீங்கள் அதைச் இன்சட் செய்ய வேண்டும் இது ஏற்கனவே வரம்பைச் சேர்ந்ததா அல்லது ஒரு புதிய பிளாக் ஆக இருக்க வேண்டுமா என்ற கூடுதல் கவனிப்பை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும் பின்னர் அது ஸ்பார்ஸ் இன்டெக்ஸ் இன் அடிப்படையில் என்டர் செய்யப்பட வேண்டும் மற்றும் உங்களிடம் மல்டி லெவல் இன்டெக்ஸிங் இருந்தால் இன்ஷர்சன் டெலிசன் ஆகியவை இந்த அடிப்படை அல்கோரிதம் களின் எக்ஸ்டென்ஷன் களாக இருக்கும் செகண்டரி இன்டீஸஸ் களுக்கு சேர்ச் கீ அல்லது ஒரு குறிப்பிட்ட பீல்ட்களின் இல் குறிப்பிட்ட மதிப்பு இருக்கும் அனைத்து ரெக்கார்ட் களையும் அடிக்கடி கண்டுபிடிக்க விரும்புகிறோம் பிரைமரி இன்டெக்ஸ் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்கிறது மேலும் இந்த சேர்ச் முக்கிய மதிப்புகள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு இன்டெக்ஸ் ரெக்கார்ட் ஐக் கொண்ட செகண்டரி இன்டெக்ஸ் ஐ நாம் வைத்திருக்கலாம் அது நாம் என்ன எதிர்பார்ப்போம் நாம் என்ன நினைப்போம் அல்லது சாத்தியமான பீல்ட் கள் என்பனவற்றில் கூடுதல் சேர்ச் செய்யப்படுவதை பொறுத்தது C அல்லது அதிக ரேஞ்ச் கொறி கள் செய்யப்படும் எனவே சுருக்கமாக டேட்டாபேஸ் டேபிள் களை இன்டெக்ஸிங் செய்வதற்கான அடிப்படை காரணங்களை சுருக்கமாகப் பார்த்துள்ளோம் இது ஆக்சஸ் இன்ஷர்சன் மற்றும் டெலிசன் செயல்முறையை விரைவுபடுத்துவதாகும் மேலும் பிரைமரிலி இன்டெக்ஸிங் பிரைமரிலி ஆக்சஸ் செயல்முறையை விரைவுபடுத்துவதில் கவனம் செலுத்துவதைக் கண்டோம் எனவே இன்டெக்ஸ் முறையின் பராமரிப்பில் இன்சர்ட் செய்தல் மற்றும் டெலிட் செய்தல் சில கூடுதல் ஓவர்ஹெட் களைக் கொண்டிருக்கலாம் ஆனால் இன்சட் மற்றும் டெலிட் செய்ய இயல்பாகவே ஆக்சஸ் தேவைப்படுகிறது ஏனெனில் நீங்கள் ஆக்சஸ் முயற்சித்தபோது மட்டுமே நீங்கள் இன்சட் செய்ய முடியும் மற்றும் நீங்கள் ஆக்சஸ் முயற்சித்தபோது ரெக்கார்ட் எங்கு நிகழ வேண்டும் அல்லது டெலிட் செய்வதற்கு என்பதைக் கண்டுபிடிக்கவில்லை வெளிப்படையாக ரெக்கார்ட் ஐ டெலிட் செய்ய முதலில் அதை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இது போட்கஸ்ட் இன்டெக்ஸ் என்றாலும் ஆக்சஸ் நேரத்தை மேம்படுத்துவதில் போட்கஸ்ட் ஆக உள்ளது இது உண்மையில் ஆக்சஸ் அனைத்தையும் டெலிட் மற்றும் இன்சட் க்கான நேரத்தை மேம்படுத்துகிறது ஆனால் இந்த செயல்பாட்டில் இன்சட் க்கான இன்டெக்ஸ் அப்டேட் இன் சில ஓவர்ஹெட் உள்ளன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் டெலிட் செய்தல் குறைந்தபட்சமாக வைக்கப்பட வேண்டும் மேலும் கூடுதல் மெம்மரி தேவையும் குறைந்தபட்சம் ஓவர்ஹெட் ஆக வைக்கப்பட வேண்டும் எனவே இதன் மூலம் இந்த பிளாக் ஐ மூடுவோம் இது இன்டெக்ஸ் சீக்கொன்சியல் ஆக்சஸ் வழிமுறை அடிப்படை தோற்றத்தை எடுத்துள்ளது இது வெவ்வேறு டேட்டாபேஸ் இன்டெக்ஸ் பைல் களுடன் தொடர்புடைய இன்டெக்ஸ் சீக்கொன்சியல் ஆக்சஸ் வழிமுறை என அழைக்கப்படுகிறது